இந்த விரிவுரையில் முப்பரிமான புரத கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்டு கட்டமைப்பு காரணிகளை உருவாக்குவதைப் பற்றி காண்போம் மாணவர் அனைத்தும் ஆல்ஃபா புரதம் அனைத்தும் ஆல்ஃபா புரதம் மாணவர் அனைத்தும் பீட்டா புரதம் அனைத்தும் பீட்டா புரதம் மாணவர் ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆல்பா மற்றும் பீட்டா புரதங்கள் மற்றும் ஆல்ஃபா பை பீட்டா புரதங்கள் ஆல் ஆல்ஃபா புரதங்கள் அளித்ததால் ஆல்ஃபா ஹெளிக்ஸ் கட்டமைப்பால் ஆனது பீட்டா புரதங்கள் பீட்டா இழைகளால் ஆனது நீங்கள் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மற்றும் பீட்டா இழைகள் சதவீதத்தை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பை பீட்டா ஆகியவற்றில் காணலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா புரதங்களில் ஹெளிக்ஸ் மற்றும் இழைகள் திரளாக இருக்கும் ஆல்ஃபா பை பீட்டா புரதங்களில் இவை கலந்திருக்கும் பின்பு பல்வேறு வகைகளை கொண்ட எடுத்துக்காட்டாக போல்ட் பேமிலி மற்றும் சூப்பர் பேமிலி மற்றும் பல போன்ற தரவுகளை பற்றி கண்டோம் பல முதன்மையான தகவல்களை கொண்ட தரவுகள யாவை மாணவர்SCOP SCOP and CATH என்பது சரி இத்துடன் வேறு பல காரணிகளையும் உருவாக்க முயற்சித்தோம் அதில் மிக எளிதான ஒன்று காண்டாக்ட் மேப் காண்டாக்ட் மேப் என்றால் என்ன மாணவர் காண்டாக்ட் மேப் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள நெருங்கிய தொடர்புக்கான தகவல்களை விவரிக்கும் அது முப்பரிமாண தகவல்களை விருப்பமான வடிவத்தில் தருகிறது மேலும் இரு அமினோ அமிலங்களுக்கு இடையே உள்ள தகவல்களையும் அதனுடைய கட் ஆஃப் தூரத்தையும் கொடுக்கும் ஒரு காண்டாக்ட் மேப் னை உருவாக்க உதவும் இரு காரணிகள் யாவை மாணவர் அணுக்களின் தெரிவு மாணவர் கட் ஆஃப் தூரம் மிகச் சரி கட் ஆஃப் தூரம் C aplha C beta மற்றும் தனத்த அணுக்கள் அதன் மாதிரிகள் ஆகியவற்றையும் மாற்றலாம் நீங்கள் 4A 6A மற்றும் 8A ஆகிய கட் ஆஃப் தூரத்தையும் பார்க்கலாம் உங்களிடம் காண்டாக்ட் மேப் இருக்கும்பொழுது நம்மால் வேறுபட்ட அமினோ அமிலங்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்தோ இல்லை விலகியோ எவ்வாறு பரவியுள்ளது என்பதை காணலாம் இரு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை வைத்து நாம் இரு அமினோ அமிலங்கள் உள்ள தொடர்பை பல்வேறு விதமாக வகைப்படுத்தலாம் அவைகள் ஷார்ட் ரேஞ்சு கான்டக்ட் மீடியம் ரேஞ்சு கான்டக்ட் லாங் ரேஞ்சு கான்டக்ட் என்பன இதில் இரு கூறுகள் ஒரு வரிசையில் மிக அதிகமான தூரத்திற்கு விலகி இருப்பது லாங் ரேஞ்சு கான்டக்ட் என வகைப்படுத்தப்படும் இப்போது அதற்கு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் குளோபுலர் புரதங்கள் பல்வேறு வகைப்பட்டவை அவற்றுள் ஆல் பீட்டா லாங் ரேஞ்சு தொடர்புகளால் ஆனவை மாணவர் லாங் ரேஞ்சு எனில் ஆல் ஆல்ஃபா புரதங்கள் எதனால் ஆனவை மாணவர் ஷார்ட் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு இன்டெராக்ஷன்ஸ் நாம் கரைப்பான் பரிமாற்று தன்மை பற்றி காண்போம் கரைப்பான் பரிமாற்று தன்மை என்றால் என்ன மாணவர் மூலக்கூறுகள் கரைப்பான் உடன் பரிமாறும் தன்மைக்கு கரைப்பான் பரிமாற்று தன்மை என்று பெயர் ஒரு புரதத்தில் உள்ள வெவ்வேறு அணுக்கள் அல்லது எச்சங்களுடன் நீர் மூலக்கூறின் ஆய்வு ஆரம் அவை உங்களுக்குச் சொல்லும் இவை எவ்வாறு புரத மூலக்கூற்றுகளோடு கரைப்பானில் அணுகும் தன்மையையும் எடுத்துக்கூறும் புரதத்தில் உள்ள மூலக்கூறுகள் ஒவ்வொரு அணுவின் வாண்டர்வால்ஸ் தூரத்தையும் கூறும் அதற்காக வெவ்வேறு செய்நிரல்கள் சரியான அளவுகள் கிடைக்கப்பெற உருவாக்கப்பட்டன அந்தச் செய்நிரல்கள் யாவை மாணவர் ACCESS ACCESS NACCESS மாணவர்DSSP மற்றும் ASA மற்றும் பல DSSP வின் நன்மைகள் யாவை மாணவர் அது இரண்டையும் கொடுக்கும் அது புரதங்களின் இரண்டாம் அடுக்கு முறை அமைப்பையும் கரைப்பான் பரிமாற்ற தன்மையையும் கொடுக்கும் அதனுடைய வரம்புகள் என்ன மாணவர் அவற்றால் நுட்பமாக அணுக்கள் வாரியாக கொடுக்க இயலாது புரதத்தில் உள்ள கூற்றுகளில் அளவுகளை கொடுக்கும் ஆனால் அணுக்களில் அலகுகளை கொடுக்க இயலாது அதன்பின்பு நாம் உருவப் படங்களால் சித்தரிக்கும் முறையை பற்றி கண்டோம் உருவப்படங்கள் சித்தரிக்கும் முறைக்கு எந்த செயல் நிரல்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இது கோட்டு வரைபடம் மற்றும் சுழல் வரைபடத்தை உங்களுக்குக் கொடுக்கும் இதன்மூலம் புரத மூலக்கூறுகள் புரதத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ளதா அல்லது மேற்புறத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்துள்ளதா என அறிய முடியும் அதனால் நாம் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி படியும் பல காரணிகளை உருவாக்க முடியும் அத்துடன் ஏற்கனவே அறிந்த முப்பரிமாண கட்டமைப்பின் மூலம் வேறு பல காரணிகளையும் உருவாக்க முடியும் அதனால் கட்டமைப்பின் மிக முக்கிய பண்புகளை நாம் இங்கு காண்போம் இதில் சில காரணிகள் புதைந்துள்ள தன்மை கட்டுப்பாடு அற்ற ஆற்றல் பரிமாற்றம் எவ்வாறு மூலக்கூறுகள் பரிமாற்ற அணுகுமுறையினை விரிந்த நிலையில் இருந்து சுருங்கிய நிலைக்குச் செல்லும் போது குறைகின்றன அத்துடன் எந்த அளவுக்கு மற்ற மூலக்கூறுகளுடன் தொடர்பில் உள்ளன என்பதையும் கண்டோம் சில காரணிகள் ஒரு புரத மூலக்கூறு இரு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளை அளப்பதன் மூலம் அந்த மூலக்கூறுகளில் ஹைட்ரோபோபசிட்டி கண்டறிய உதவுகின்றன இதை சுற்றுப்புறஹைட்ரோபோபசிட்டி என்று கூறுகிறோம் ஆகவே மூலக்கூறு புதைந்திருக்கும் தன்மையினால் அது புதைந்திருக்கும் உட்புற புரதம் பற்றி அறிந்துகொள்ளலாம் இந்தப் படத்தின் ASAView மூலம் ஒரு உருளை வடிவ புரததினை காணலாம் அதில் சில அமினோ அமில மூலக்கூறுகள் புரதத்தில் அமைந்திருப்பதையும் சில மூலக்கூறுகள் மேற்புறத்தில் அமைந்திருப்பதையும் காணலாம் இதிலிருந்து சில மூலக்கூறுகளின் தொகுப்பு அதன் விருப்பிற்கு ஏற்ப உட்புற புரதத்தில் இருப்பிட தன்மை ஆகியவற்றின் மூலம் புதைந்திருக்கும் தன்மையின் குறியீடு ஆகிய வற்றை காணலாம் இங்கு j ஒன்றிலிருந்து 20 இருபதிற்கு மாறுபடுகின்றது இதைப்போலவே மற்ற 20 வெவ்வேறு அமினோ அமில மூலக்கூறுகளும் மாறுபடுகின்றன இங்கு l எத்தனை i வகை மூலக்கூறுகள் மற்றும் உட்புற புரதங்கள் உள்ளன என்பதைக் கூறுகின்றன நமக்கு எத்தனை அமினோ அமில i வகைகள் இதில் உள்ளன என்பதை அறிய முடிகிறது எடுத்து காட்டா க i வகையில் n உள்ளன அதாவது 10 alanine அமினோ அமில மூலக்கூறுகளில் 9 உட்புற புரதத்தில் உள்ளதென்றால் அதன் புதைந்திருக்கும் தன்மையின் குறியீடு எவ்வளவு மாணவன் 90 சதவிகிதம் 90 சதவீதம் அல்லது 0 9 இதைப்போன்று ஒரு புரத தொகுப்பின் கரைப்பான் அணுகுதன்மையை கண்டுபிடித்தால் அதை வைத்து எத்தனை மூலக்கூறு உள்ளன என்பதையும் அதில் எத்தனை மூலக்கூறு உட்புற புரதத்தில் உள்ளன என்பதையும் காணலாம் இந்த விகிதம் ஒவ்வொரு மூலக்கூறுகளின் புதையும் தன்மையை கொடுக்கும் இதை நாம் ஹைட்ரோபோபசிட்டியோடு தொடர்பு படுத்தலாம் அப்படி என்றால் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் புதை தன்மைக்கும் உள்ள தொடர்பு யாது மிக ஆழமான தொடர்பு ஏனெனில் ஹைட்ரோபோபிக் மூலக்கூறுகள் புரதங்களின் உட்புற பகுதியில் அமைவதே விரும்புகின்றனர் விரும்புகின்றன இதனால்ஹைட்ரோபோபிக் அமினோஅமில மூலக்கூறுகளான வேலைன் அலனைன் ஐசோலூசின் எப்பொழுதும் புரதங்கள் உட்புறத்திலேயே அமைவதை விரும்புகின்றன இதில் மிக அதிகளவான ஹைட்ரோபோபசிட்டி உள்ளது அதை போன்று மூல கூறுகளின் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் புதை தன்மைக்கும் இடையே ஆழமான தொடர்பு உள்ளது அத்துடன் கட்டுப்பாடற்ற ஆற்றல் பரிமாற்றத்தையும் நீங்கள் கணக்கிடலாம் இதில் மூலக்கூறுகள் உட்புறம் அல்லது வெளிப்புற புரதத்தில் புரதத்தில் அமைய விரும்பும் தன்மையை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இதில் கட்டுப்பாடற்ற ஆற்றல் பரிமாற்றம் RT ln f என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படும் இதில் f என்பதற்கு கூறுகளின் எண்ணிக்கை உட்புற புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்களின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் இது அமினோ அமில மூலக்கூறுகளின் இருப்பிட தன்மைக்கான உட்புற அல்லது வெளிப்புற புரதமா என்ற ஒப்பீட்டு நிகழ்வை எடுத்துக் கூறும் எடுத்துக்காட்டாக நாம் ஹைட்ரோபோபிக் மூலக் கூறுகளை எடுத்துக் கொண்டால் என்ன நிகழும் மாணவர் அவை உட்புற புரதத்தில் அமையும் அவை புரதங்களின் உட்புறமாக அமையவே விரும்பும் இதில் f நேர்மறை ஆகவே இருக்கும் கட்டுப்பாடற்ற ஆற்றல் பரிமாற்றத்தையும் நீங்கள் கணக்கிடலாம் ஆகையால் ஆர் RT இதனோடு கணக்கிடும்போது போது எதிர்மறையாக மதிப்பாக இருக்கும் இதுபோன்றே வெவ்வேறுவிதமான இருபது அமினோ அமிலங்களும் அதனுடைய உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் அமையும் போக்கு அதனுடைய கட்டுப்பாடற்ற ஆற்றல் பரிமாற்ற அளவை ஒவ்வொரு அமினோ அமிலத்தின் மூலக்கூற்றுக்கும் கொடுக்கும் ரெடெக்ஷன் அக்சிசிசிபிலிட்டி நீங்கள் பெறலாம் இந்த எச்சம் விரிவாக்கப்பட்ட நிலையிலிருந்து மடிந்த நிலைக்கு அணுகலை எவ்வளவு தூரம் குறைக்கிறது என்பதையும் நீங்கள் பெறலாம் ரெடெக்ஷன் அக்சிசிசிபிலிட்டி i 1 A f Aunf இதில் Af மடிந்த நிலையில் அணுகக்கூடிய பரப்பளவைக் குறிக்கிறது Aunf திறக்கப்படாத நிலையில் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் 1 இலிருந்து இந்த விகிதம் கழிக்கிறீர்கள் இது உங்களுக்கு ரெடெக்ஷன் அக்சிசிசிபிலிட்டி வழங்கும் இந்த மூலக்கூறு விரிவாக்கப்பட்ட நிலையிலிருந்து மடிந்த நிலைக்கு அணுகலை எவ்வளவு தூரம் குறைக்கிறது என்பதை அறியலாம் சால்வன்ட் ஆக்ஸ்ஸிபிலிடி அடிப்படையாகக் கொண்டு நாம் பேசிய காரணிகளை பார்த்தோம் நமக்கு சால்வன்ட் ஆக்ஸ்ஸிபிலிடி இருந்தால் அதன்மூலம் அக்சஸிபிள் சர்ஃபேஸ் ஏரியாவை நாம் கண்டுபிடிக்கலாம் அதை படங்களாக சித்தரிக்கலாம் அதன்மூலம் மற்ற காரணிகளையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக டிஃபரென்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டக்ட் அதாவது ஷார்ட் ரேஞ்சு கான்டக்ட் மீடியம் ரேஞ்சு கான்டக்ட் லாங் ரேஞ்சு கான்டக்ட் ஆகியவற்றை கண்டறியலாம் அத்துடன் அவற்றின் அளவையும் கண்டறியலாம் மற்றுமொரு அனைவரும் அறிந்த காரணி காண்டாக்ட் ஆர்டர் ஆகும் இவற்றை நாம் பிரித்தறிய வேண்டும் அதை லோக்கல் மற்றும் நான் லோக்கல் காண்டாக்டாக பிரிக்கலாம் லோக்கல் என்பது மீடியம் அல்லது ஷார்ட் ரேஞ்சு காண்டாக்ட் ஆகும் நான் லோக்கல் என்பது லாங் ரேஞ்சு கான்டக்ட் ஆகும் அவற்றிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு காரணிகளாக உருவாக்குவார் நாம் காண்டாக்ட் ஆர்டரை ΣΔSij பார்க்கும் பொழுது ΔSij சீக்வென்ஸ் செபரேஷன் இங்கே T 1 and F 7 ஆகவே சீக்வென்ஸ் செபரேஷன் என்ன ஆறு மூலக்கூறுகள அதுபோல அனைத்து மூலக்கூறுகளும் கூட்டி அதனை L N வைத்து சமனப்படுத்து L மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை N என்பது மொத்த காண்டாக்ட்களின் எண்ணிக்கை நாம் காண்டாக்ட் ஆர்டரை உருவாக்கும் பொழுது அனைத்து அணுக்களை பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் டிஸ்டன்ஸ் ஆறு ஆக இருந்தால் பயன்படுத்தப்படும் இதில் ஆறு ஆம்ஸ்ட்ராங் A இருந்தாலும் 6 7 மற்றும் 5 ஆகியவற்றை முயற்சித்து பார்ப்பார்கள் கடைசியாக ஆறு இருக்குமாறு அனைத்து மூலக்கூறுகளின் மேம்படுத்த வேண்டும் 6 A ஆரம் கொண்ட ஒரு கோளத்தை உருவாக்க T 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இவை 6 A வரம்புடன் தொடர்பு அல்லது அணுக்களைக் கொண்டிருக்கும் மூலக்கூறுகள T1 F7 Delta 6 எனில் டோட்டல் செபரேஷன் என்ன 1 மற்றும் 2 ஒன்றுடன் சமமாக இருக்கும் அப்படி என்றால் அங்கு 1 4 மாணவன் 3 இது 3 என்றால் இதில் 2 இதில் 27 மாணவன் 14 14 இங்கே 6 5 மற்றும் 7 ΣΔSij இவற்றை மொத்தமாக கூட்டினால் அதனுடைய மொத்த எண்ணிக்கை என்ன 27 30 31 33 42 47 52 58 65 இங்கு சில முக்கிய மூலக்கூறுகளுக்கு 65 இதையே நாம் ஒரு புரோட்டின் அனைத்து மூலக்கூறுகளுக்கும் பயன்படுத்தலாம் பின்பு அவற்றை கூட்டலாம் அதில் அதனின் மொத்த காண்டாக்ட் மற்றும் அவற்றை சமப்படுத்தி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் மொத்த காண்டாக்ட் இவை நாம் அளப்பதற்கும் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இலிருந்து தெரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது முப்பரிமான கட்டமைப்புகளுக்கு இவை இருபரிமாண வரைபடத்தை உருவாக்க உதவும் இங்கு ஒரு எண் உள்ளது இந்த எண் இரண்டு மூலக்கூறுகள் எவ்வாறு 3D ஸ்ட்ரக்ச்சரில் விரவியுள்ளன என்பதை காட்டுகின்றது லாங் ரேஞ்சு மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் கண்டாக்ட் அந்த புரோட்டின்இன் நீளத்திற்கு ஏற்றவாறு பரவியுள்ளன இந்த காண்டாக்ட் ஆர்டர் அனைத்து வகையான காண்டாக்ட்களையும் ஷார்ட் ரேஞ்சு கான்டக்ட் மீடியம் ரேஞ்சு கான்டக்ட் லாங் ரேஞ்சு கான்டக்ட் ஆகியவற்றை கருத்தில் கொள்கிறது அதனுடைய விளைவுகள் பின்வரும் பார்முலாவை அடிப்படையாகக் கொண்டு அமைகிறது ΣΔSij சீக்வென்ஸ் செபரேஷன் between i and j இத்தோடு மற்றுமொரு காரணியான லாங் ரேஞ்சு பரா மீட்டர் லாங் ரேஞ்சு கான்டக்ட் பற்றிய அடிப்படை அறிவோடு உருவாக்கப்படுகிறது ஷார்ட் ரேஞ்சு கான்டக்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் காண்டாக்ட் ஆகியவற்றை உருவாக்குவது எளிது ஆனால் லாங் ரேஞ்சு கான்டக்ட் உருவாக்குவது சிறிது கடினம் அதிக நேரம் எடுக்கும் இதில் இந்த புரதத்தில் அதிகமான அமினோ அமிலங்கள் லாங் ரேஞ்சு கான்டக்ட்ஐ கொண்டிருந்தால் அதற்கு போல்ட் செய்வதற்கு மிக அதிக நேரம் எடுக்கும் இதனை கருத்தில் கொண்டு லாங் ரேஞ்ச் ஆர்டர் உருவாக்கப்படுகிறது இவை லாங்க் ரேஞ்ச் காண்டாக்ட்களினால் உருவாக்கப்பட்டது லாங் ரேஞ்ச் கண்டாக்ட் என்றால் என்ன வெளியில் மிக அருகே அமைந்துள்ள ஆனால் சீக்வென்ஸ்கள்களில் மிக தூரமாக அமைந்துள்ள இரு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு லாங்க் ரேஞ்ச் காண்டாக்ட் என்று அழைக்கப்படுகிறது அது சீக்வென்ஸ்கள்களில் நான்கு மூலக்கூறுகள் பத்து மூலக்கூறுகள் அல்லது 20 மூலக்கூறுகள் இடைவெளியில் கூட அமையலாம் ஆகவே இந்த லாங்க் ரேஞ்ச் ஆர்டரில் பல்வேறுபட்ட டிஸ்டன்ஸ் கட் ஆஃப் பயன்படுத்தலாம் அவை 12 மூலக்கூறுகள் இடைவெளியில் உள்ளன இதில் ஒவ்வொரு மூலக் கூறுகளையும் அதனுடைய தொடர்புகளை பார்த்து அவை குறைந்தது 12 மூலக்கூறு இடைவெளியில் இருந்தால் அவை கணக்கில் கொள்ளப்படும் இல்லையெனில் அவை 0 என எடுத்துக்கொள்ளப்படும் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் T மைய மூலக்கூறு ஆகும் ஆகவே ஒரு 8 A ஆம்ஸ்ட்ராங் உருளையை உருவாக்க வேண்டுமென்றால் இதில் உள்ள மூலக்கூறுகள் அந்த 8 A ஆம்ஸ்ட்ராங் லிமிட் வைக்கப்படுகிறது அவை அஸ்பார்டிக் ஆசிட் 2 ஆர்ஜினைன் 4 த்ரெயோனின் 28 லூசின் 3 A 15 V6 F7 and G8 இவற்றுள் எத்தனை மூலக்கூறுகள் குறைந்தது 12 மூலக்கூறுகள் இடைவெளியில் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டாக இவை இரண்டும் 12 மூலக்கூறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன அத்தோடு இவை இரண்டும் 12 மூலக்கூறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன ஆனால் மற்ற அமினோ அமிலங்கள் 12 மூலக்கூறு இடைவெளியில் இல்லை இதில் Σnij நாம் அனைத்து மூலக்கூறுகளும் பொருத்திப் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு உருளை வடிவத்தை D2 சுற்றி உருவாக்கினால எந்தெந்த மூலக்கூறுகள்8A லிமிட் வரும் என்பதை கண்டுபிடிக்கலாம் அத்தோடு எவை 12 மூலக்கூறுகள் இடைவெளியோடு இருக்கும் என்பதையும் காணலாம் இதேபோல ஒரு முழுவதற்கும் நாம் n என்பதை புரதத்தின் நீளமாக வைத்து அதில் எத்தனை அமினோ அமில மூலக்கூறுகள் இருக்கலாம் என்பதையும் கணக்கிடலாம் இதில் லாங் range ஆர்டரை நாம் கணக்கிடலாம் முந்தைய வகுப்பில் நாம் பார்த்த லைசோசைம் என்னும் புரதத்தில் த்ரெயோனின் 152 உள்ளது இவை 8 A லிமிட் உள்ளன ஏனில் nij மதிப்பு என்ன ஏனெனில் நீங்கள் எத்தனை மூலக்கூறுகள் தொடர்பில் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும் அத்துடன் அவை 12 மூலக்கூறுகள் இடைவெளியில் உள்ளனவா என்பதையும் சரி பார்க்க வேண்டும் இதில் 94 மற்றும் 152 இது மட்டுமன்று ஆக 2 இங்கு இன்னும் ஒன்று ஆக 3 எடுத்துக்காட்டாக இதில் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூற்று லாங் ரேஞ்சு ஆர்டரை கணக்கிலெடுத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் லைசோசைம் இன் முழு நீளத்தையும் பார்க்க வேண்டும் இதில் T என்பது அதன் நீளம் மற்றும்164 மூலக்கூறுகள் இதில் LRO 3 by 164 எனவே ஒவ்வொரு மூலக்கூற்று இருக்கும் இவ்வாறு மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை அடிப்படையாக வைத்து எத்தனை மூலக்கூறுகள் அதிகமான அளவில் லாங் ரேஞ்சு காண்டாக்ட் உருவாக்கும் என்பதை அறியலாம் அத்தோடு ஒரு முழுமையான புரதத்தில் அதன் மதிப்பெண் அதிகமாக இருந்தால் அதை பல மூலக்கூறுகளும் லாங் ரேஞ்சு காண்டாக்ட் உருவாக்க இருக்கும் என்பதை அறியலாம் இதை வைத்து நாம் அந்த மூலக்கூறுகள் எவ்வகையான பரிமாற்றங்களை மேற்கொள்ளக் கூடும் என்பதையும் அவை அதன் கட்டமைப்புக்கு எவ்வாறு உதவும் என்பதையும் அறியலாம் பொதுவாக ஆல் ஆல்பா மற்றும் ஆல் பீட்டா புரதங்கள் எவ்வகையான LRO கொண்டிருக்கும் மிகச் சரி பீட்டா புரதங்கள் அதிகமாக இருக்கும் ஏனெனில் அவை அதிகமான அளவில் லாங் ரேஞ்சு காண்டாக்ட் உருவாக்கும் ஆல்பா புரதங்கள் மற்றும் மீடியம் ரேஞ்ச் கான்டக்ட் மட்டுமே உருவாக்கும் அதனாலேயே அவை பீட்டாவிட குறைவாக இருக்கும் So now first we discussed about the contact order then we discussed about long range order that takes only the long range contacts and among the long range contacts and முதலில் நாம் காண்டாக்ட் ஆர்டர் பற்றி பார்ப்போம் பின்பு லாங் ரேஞ்சு ஆர்டர் லாங் ரேஞ்ச் காண்டாக்ட் மட்டும் எடுக்கும் என்பதை பார்த்தோம் அவற்றில் சில மூலக்கூறுகள் அதிக அளவில் தொடர்புகளை உருவாக்குவதை பார்த்தோம் எடுத்துக்காட்டாக இதில் எத்தனை காண்டாக்ட் T1 என் உள்ளன நான்கு காண்டாக்ட் 1 2 3 4 அதில் இரண்டாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை காண்டாக்ட் உள்ளன 8 காண்டாக்ட்கள் மூன்றாவது எடுத்துக்காட்டு இது மிகவும் நெருக்கமாக உள்ளது இது இடம் அதே அளவு மட்டுமே உள்ளது அதாவது 8A இதில் எத்தனை காண்டாக்ட் இந்த மூலக்கூறுகள் உள்ளன 1 2 3 4 5 611 89 10 11 காண்டாக்ட்கள் இந்த மூன்று விதமான எடுத்துக்காட்டுகளையும் உற்று நோக்கினால் எவை இந்த புரதத்தின் கட்டமைப்புக்கு மிக முக்கியமானவை மூன்றாவது சரி இனிமேல் இவை நிறைய காண்டாக்ட்களை கொண்டுள்ளது அந்தக் காண்டாக்ட் பல்வேறு வகையான பரிமாற்றங்களை ஊக்கப்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக எலெக்ட்ரோஸ்டாடிக் இன்டராக்சன் வாண்டர்வால்ஸ் இன்டராக்சன் மற்றும் ஹைடிராப்ஹோபிக் இன்டராக்சன் ஆகியவை இந்த மூலக்கூறுகளை நாம் மாற்றினால் அவை இந்த இன்டராக்சன் களை உடைக்கும் அவை கட்டமைப்புகளை நிலைகுலையச் செய்யும் அத்துடன் அதன் வேலைத் திறனையும் குறைத்து விடும் மூலக்கூறுகளின் காண்டாக்ட் பொறுத்து நாம் காரணிகளை வகைப்படுத்தலாம் இவை மல்டிபிள் கான்டக்ட் இன்டெக்ஸ் எனப்படும் இவற்றில் மூன்று பராமீட்டர்கள் உள்ளன அவை இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் இது அனைத்து வகையான பராமீட்டர் களிலும் எடுத்துக்காட்டாக காண்டாக்ட் ஆர்டர் அல்லது லாங் ரேஞ்ச் ஆடர் அல்லது மல்டிபிள் காண்டாக்ட் இன்டெக்ஸ் சீக்வென்ஸ் செபரேஷன் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ளன காண்டாக்ட் ஆர்டர் சீக்வென்ஸ் தகவல்கள ΔSij மூலம் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு அமினோ அமிலங்கள் 12 மூலக்கூறுகள் இடைவெளியில் இருக்கவேண்டும் என்ற விதிமுறைக்கு உட்பட்டு இவை சீக்வென்ஸ் செபரேஷன் லாங் ரேஞ்சு ஆர்டர் பயன்படுத்தப்படுகின்றது அத்தோடு மல்டிபிள் கான்டக்ட் இன்டெக்ஸ் எத்தனை மூலக்கூறுகள் அதிகமான கான்டக்ட்கள் உள்ளன என்பதையும் கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவே மல்டிபிள் கான்டாக்ட் இன்டெக்ஸ் என்பது எத்தனை மூலக்கூறுகள் அதிகமான காண்டாக்ட் கொண்டுள்ளன என்பதையும் அவை நார்மல்ஐஸ் n செய்யப்படுவதையும் காணலாம் இதில் n என்பது புரதத்தில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை nmi 1 இதில் காண்டாக்ட்கள் நான்கை விட அதிகமாக இருந்தால் இவ்வாறு குறிக்கப்படும் Nci என்பது 75 மூலக்கூறுகளின் ஆரம் 7 5 A மற்றும் அதன் தூரம் 12 மூலக்கூறுகள் எனில்nji 1 ஒரு இரண்டு ஸ்டெப் வழிமுறைகளில் முதலில் நான் பார்ப்பது nci இது காண்டாக்ட் எண்ணிக்கையை லாங் ரேஞ்சு ஆர்டரை பொருத்து அமையும் அதில் தூரம் 7 5 A மற்றும் 12 மூலப்பொருள் இடைவெளி இதை வைத்து மூலக்கூறுகள் எத்தனை அதிகமான அளவு கான்டாக்ட் வைத்துள்ளன என்பதையும் அதில் குறைந்தது நான்கு காண்டாக்ட்கள் மல்டிபிள் காண்டாக்ட் இன்டெக்ஸ்சை பொருத்து அமையும் இந்த எடுத்துக்காட்டில் மைய மூலக்கூறு T1 அதன் தூரம் 7 5 A இதில் எத்தனை லாங் ரேஞ்சு கான்டக்ட் உருவாக்க முடியும் 12345 இந்த எடுத்துக்காட்டில் nci 5 ஏனெனில் அதில் 5கான்டக்ட் உள்ளன Nci ஐந்தாக இருந்தால் அது நான்கை விட பெரியது எனில் nmi1 ஆகவே மூலக்கூறுகள் ஒரு மூடிய இடத்துக்குள் இருந்தாலும் 12 மூலக்கூறுகள் இடைவெளியில் இருந்தாலும் குறைந்தது நான்கு கான்டக்ட் இருக்கிறதா என்பதும் கருத்தில் கொள்ளப்படும் அவற்றின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் இல்லை எனவே குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இதுபோன்றகான்டக்ட் இருந்தால் அவை மிக முக்கிய மூலக்கூறுகளாக அமையும் அவை புரதத்தின் நிலையான தன்மையை காப்பதற்கும் போல்டிங் செய்வதற்கும் மிக முக்கியமானவை நாம் இங்கே கான்டக்ட் அடிப்படையிலான 3 பராமீட்டர் பார்த்தோம் காண்டாக்ட் ஆர்டர் காண்டாக்ட் ஆர்டர் Contact order லாங் ரேஞ்சு ஆர்டர் லாங் ரேஞ்சு ஆர்டர் மல்டிபிள் கான்டக்ட் இன்டெக்ஸ் நாம் வெவ்வேறு காரணிகளை சால்வன் ஆக்ஸ்ஸிபிலிடி அடிப்படையில் காணலாம் அத்தோடு வேறு சில காரணிகள் அமினோ அமிலங்களின் கான்டக்ட் அடிப்படையிலும் ஹைட்ரோபோபிசிட்டி அடிப்படையிலும் காணலாம் முந்தைய வகுப்புகளில் ஹைட்ரோபோபிசிட்டிஐ காண அளவுகோல்களை சோதனை முறையில் பெறலாம் இருபது அமினோ அமிலங்கள் நீர் மற்றும் மற்ற கரைப்பான்கள் ஆக்டனால் எத்தனால் கரையும் தன்மையையும் பொருத்து அவற்றின் ஹைட்ரோபோபிசிட்டியின் மதிப்புகளை பெறலாம் இங்கு 20 வெவ்வேறு அமினோ அமிலம் மூலக்கூறுகளின் 20 மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் இந்த புரதத்தின் சூழலில் பார்க்கும்போது அமினோ அமிலங்களின் இயல்புகள் ஒரே மாதிரி இல்லை சில மூலக்கூறுகள் போலார் மூலக்கூறுகள் இடம் நெருக்கமாகவும் சில மூலக்கூறுகள் நான் போலார் அவர்களிடம் நெருக்கமாகவும் உள்ளன எனவே ஒரு புரதத்தின் சூழலை பார்த்து அதன்பின்பு ஒவ்வொரு அமினோ அமிலங்களின் இயல்புகளை சோதிக்க வேண்டும் அதன் சூழலை பொறுத்து ஹைட்ரோபோபிசிட்டி கிடைக்கும் அப்படி என்றால் ஒவ்வொரு மூலக்கூறும் ஹைட்ரோபோபிக் தன்மையை அதன் புரதத்தின் சூழ்நிலையில் வரையறுக்கின்றன ஒரே ஒரு மதிப்பை மட்டும் வைத்து வரையறுக்க முடியாது இங்கு த்ரெயோனின் உள்ளது அதனுடைய பண்பு அது இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு மாறும்1 and 4 எனவே T1 and T4 வெவ்வேறு விதமான ஹைட்ரோபோபிக் மதிப்புகளை அது இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு அதனைச் சுற்றியுள்ள மூலக்கூறுகளை பொருத்து கொண்டுள்ளது இந்த தகவல்களின் அடிப்படையில் Hj பார்முலா Σnijவைத்து கணக்கிடப்படுகிறது டைப் I மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதைச் சுற்றியுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை j ஆகியவற்றை சைடு செயின் ஹைடிராப்ஹோபிசிஐடி இண்டக்ஸ்ஆல் பெருக்கும்போது கிடைக்கும் இந்த சைடு செயின் மதிப்புகளை சோதனை செய்து எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக ஆக்டனால் மற்றும் எத்தனால் சோதனைகளில் அருகில் உள்ள மூலக்கூறுகள் மற்றும் சுற்றியுள்ள மூலக்கூறுகள் ஆகியவற்றின் தரவுகளை அதோடு இருக்கும் இடத்தையும் அந்த பொருளின் சூழலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் 8 A என்று எடுத்துக் கொண்டால் அதனுடைய இடத்தையும் குறித்துக்கொண்டால் அதனுடைய லிமிட் 8A ஆகும் இவை குத்துமதிப்பான எண்களாகும் ஆனால் சோதனை மதிப்பெண்களில் 20 அமினோ அமிலங்களும் வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன இதிலுள்ள நான் போலார் மூலக்கூறு இரண்டு என்ற மதிப்பை கொடுத்தால் சார்ஜ் மூலக்கூறுகளின் 2 போலார் மூலக்கூறு 1 மற்றும் ஹைட்ரோபோபிக் மூலக்கூறு 1 ஆகும் இந்த மதிப்புகள் நம்மிடம் இருந்தால் மையத்திலுள்ள த்ரெயோனின் மூலக்கூற்று ஹைட்ரோபோபசிட்டி மதிப்பு என்ன 1 டி என்றால் என்ன D is 2 arginine D ஆர்ஜினைன் 2 2 this T 1 1 2 மொத்த மதிப்பு 2 4 6 7 2 6 4 2 இங்கு ஹைட்ரோபோபசிட்டி மதிப்பு 2 அது அதனைச் சுற்றியுள்ள மூலக்கூறுகளை வைத்து வரையறுக்கப்படுகிறது T4 த்ரெயோனின் மூலக்கூறுக்கு எவ்வாறு ஹைட்ரோபோபசிட்டி மதிப்பு கணக்கிடப்படும் சுற்றியுள்ள மூலக்கூறுகளை எடுத்துக்கொள்ளவும் 8A உருளையை எடுத்துக்கொண்டு இந்த லிமிட்டில் உள்ள மூலக்கூறுகளை கண்டுபிடித்து அதன்பின் அதன் மதிப்புகளை எடுத்து கணக்கிட்டால் நம்மால் அதன் ஹைட்ரோபோபசிட்டி மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் ஆகவே 20 வெவ்வேறு மதிப்புகளை ஒருபுறத்தில் வெவ்வேறு அமினோ அமிலங்கள் அல்லது ஒரே அமினோ அமிலங்கள் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கும் போது நாம் கண்டுகொள்ளலாம் அவற்றின் சராசரி மதிப்புகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்கும் இந்த எண்களை பார்க்கும் போது அதனுடைய சோதனை மதிப்புகளையும் உற்றுப்பார்த்தால் சில மூலக்கூறுகள் ஒத்துப்போகும் சில மூலக்கூறுகள் அதன் தன்மையிலிருந்து வேறுபடும் அது அந்த புரதத்தில் அமைந்துள்ள இடத்தைப் பொறுத்தது இதுபோன்று ஹைடிராப்ஹோபிசிஐடி நாம் எளிதாக கணக்கிட்டு அதனை புரத கட்டமைப்பைப் பெறுவதற்கு பயன்படுத்தலாம் என்னிடம் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது அது இடது பக்கத்தில் உள்ளது கான்டக்ட் மேப் Contact map கான்டக்ட் மேப் அப்படி என்றால் என்ன ASA இது பல்வேறு மூலக்கூறுகள் அக்சிசிபிள் சர்பேஸ் ஏரியா இதில் இரண்டு அமினோ அமிலங்களில் எடுத்துக்காட்டாக கணிக்கப்பட்டுள்ளது அவை E 49 மற்றும் Y 35 இந்த இரண்டு மூலக்கூறுகளும் கான்டக்ட் அக்சிசிபிள் சர்பேஸ் ஏரியா மற்றும் ஹைட்ரோபோபசிட்டி எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்ப்போம் நாம் ஏ எஸ் ஏ E 49 பார்த்தோமென்றால் இது இங்கே உள்ளது அதாவது புரதத்தின் மேற்பரப்பில் உள்ளது Y 35 எங்கு உள்ளது அது இங்கே உள்ளது ஒப்பிட்டுப் பார்த்தால் புரதத்தின் மையத்தில் புதைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் இரண்டு மூலக்கூறுகளின் கான்டாக்ட்களை பார்த்தால் Y 35 மிக அதிக அளவில் கான்டாக்ட்களை கொண்டுள்ளது அது P2 D3 என சென்று கொண்டே உள்ளது அதிக அளவில் கான்டாக்ட்களைக் கொண்டுள்ளது ஆனால் E49 1234567 இங்குதான் உள்ளது Y மூலக்கூறை ஒப்பிட்டுப் பார்க்கும் பொழுது Y அதிக அளவில் கான்டாக்ட்களை கொண்டுள்ளது இந்த கான்டாக்ட்களை இருந்து மிக அதிக அளவில் ஹைடிராப்ஹோபிசிஐடி மதிப்பையும் கொண்டுள்ளது இது அல்லது அலனைன் A இதன் மதிப்பு என்ன A1 இது ஆர்ஜினைன் 2 இது R RY இதன் அருகில் இருப்பது R i i i இதன் மதிப்பு 2 மற்றும் சி மதிப்பு 2 இந்த எண்களை வைத்து பார்க்கும் பொழுது இவை மிக அதிக அளவில் ஹைட்ரோபோபிக் கொண்டுள்ளது ஏனெனில் இவை நேர்மறை எண்கள் அதுவேதான் இதனுடைய புதை தன்மைக்கும் காரணம் அத்துடன் இதன் மதிப்பு 5க்கும் அதிகமாக உள்ளது E 49 பார்க்கும் பொழுது அதனைச் சுற்றியுள்ள மூலப் பொருட்கள் எவை செரின் 2 மற்றும் d 2 அத்தோடு இது 0 ஆக உள்ளது அல்லது 1 ஆக உள்ளது ஆக நாம் இந்த அமினோ அமிலங்களை பார்க்கும்பொழுது அவை மையப் பகுதியில் புதைந்து அல்லது மேற்பரப்பிலும் 2 வெவ்வேறு விதமான ஹைடிராப்ஹோபிக் பண்புகளை காட்டுகிறது இதில் புதைந்துள்ள மூலக்கூறு அதிக அளவில் ஹைட்ரோபோபிக் மேற்பரப்பில் உள்ளது குறைவாக உள்ளது இதேபோன்று காண்டாக்ட் பார்த்தால் புதைந்து உள்ள மூலக்கூறு அதிக அளவில் கொண்டுள்ளது மேற்பரப்பில் உள்ளவை மிக சில காண்டாக்ட் கொண்டுள்ளது ஆகவே இவற்றை வைத்து நாம் கட்டமைப்புக்கான வெவ்வேறு காரணிகளை கண்டறியலாம் அவை காண்டாக்ட் மேப் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஆக்ஸ்ஸிபிலிடி இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு உள்ளவை